பொறியியல் கணிதவியல் 1 குறித்த லெக்சர்களுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது லெக்சர் எண் 22 ஆகும் இன்டக்ரல் கால்குலஸை தொடரலாம் அதிலும் குறிப்பாக இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் என்ற வகையை மறுபடியும் தொடரலாம் இவ்வகையான இன்டக்ரலின் கன்வர்ஜன்ஸ் பற்றி ஆராயலாம் சென்ற லெக்சரில் இவ்வகையான இன்டக்ரலை மதிப்பீடு செய்து அதன் பின் இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகுமா அல்லது டைவர்ஜ் ஆகுமா என்பதை முடிவு செய்தோம் ஆனால் இன்று இன்டக்ரலை மதிப்பீடு செய்யாமலே அந்த இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகுமா அல்லது டைவர்ஜ் ஆகுமா என்பதை முடிவு செய்வோம் சென்ற உரையில் விவரித்த உதாரணத்தை நினைவுபடுத்திக் கொள்ளலாம் a1xpdx என்ற டெஸ்ட் இன்டக்ரல் p1 ஆக இருந்தால் கன்வர்ஜ் ஆகும் மாறாக p≤1 ஆக இருந்தால் டைவர்ஜ் ஆகும் மிகவும் பயனுள்ள இந்த டெஸ்ட் இன்டக்ரலை வைத்து வேறு சில இம்ப்ராப்பர் இன்டக்ரல்கள் கன்வர்ஜ் ஆகுமா என்று தீர்மானிக்க இயலும் p இன் மதிப்பைப் பொறுத்துத்தான் a1xpdx என்ற இன்டக்ரலின் கன்வர்ஜன்ஸ் அமையும் p1 ஆக இருந்தால் கன்வர்ஜ் ஆகும் மாறாக p≤1 ஆக இருந்தால் டைவர்ஜ் ஆகும் இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் என்றால் என்ன என்பதை நினைவுகூர்வோம் abfxdx என்ற இன்டக்ரலில் a ∞ அல்லது b ∞ ஆக இருந்து கொடுக்கப்பட்ட இடைவெளியில் f வரையறுக்கப்பட்டதாக இருந்தால் அந்த இன்டக்ரல் இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் எனப்படும் இரண்டுமே அதாவது a ∞ b ∞ ஆக இருந்தாலும் இந்த வகையை சேரும் இன்டக்ரலின் எல்லையில் இன்ஃபினிடி இருந்தால் அது இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆகும் கம்பேரிசன் டெஸ்ட் என்பது மிகவும் பயனுள்ள ஒரு டெஸ்ட் ac∀c≥a என்ற இடைவெளியில் f g என்ற இரண்டு இண்டக்ரபில் ஃபங்ஷன்கள் 0≤f≤g∀xa என்ற நிபந்தனையைப் பூர்த்தி செய்தால் agxdx கன்வர்ஜ் ஆனால் afxdx கன்வர்ஜ் ஆகும் afxdx டைவர்ஜ் ஆனால் agxdx டைவர்ஜ் ஆகும் கொடுக்கப்பட்ட a இல் இருந்து வரை என்ற இடைவெளியில் g என்ற ஃபங்ஷனின் மதிப்பு f என்ற ஃபங்ஷனின் மதிப்பை விட கூடுதலாகவே இருக்கும் ஆகையால் கொடுக்கப்பட்ட இடைவெளியில் agxdx என்ற இன்டக்ரலின் மதிப்பு afxdx என்ற இன்டக்ரலின் மதிப்பை விட கூடுதலாகவே இருக்கும் ஆகையால் a இல் இருந்து வரை என்ற இடைவெளியில் மேலே கொடுக்கப்பட்டிருக்கும் இரண்டு முடிவுகளும் கிடைக்கின்றன x இன் மதிப்பு a இன் மதிப்பை விடக் கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் g இன் மதிப்பு fx இன் மதிப்பை விட கூடுதலாகவே இருக்கும் ஆகையால் இரண்டு விதமான முடிவுகள் கிடைக்கும் முதல் முடிவு agxdx என்ற இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் பட்சத்தில் afxdx என்ற இன்டக்ரலும் கன்வர்ஜ் ஆகும் இரண்டாம் முடிவு x இன் மதிப்பு a இன் மதிப்பை விட கூடுதலாக இருக்கும் பட்சத்தில் afxdx இன் மதிப்பு agxdx -இன் மதிப்பை விட சிறியதாக இருக்கும் afxdx என்ற இண்டக்ரல் டைவர்ஜ் ஆகும் போது a இல் இருந்து வரை என்ற இடைவெளியில் agxdx என்ற இண்டக்ரலும் டைவர்ஜ் ஆகும் சிறிய மதிப்புகளைக் கொண்ட f டைவர்ஜ் ஆகும் போது அதை விட பெரிய மதிப்புகளைக் கொண்ட g டைவர்ஜ் ஆகும் என்பதைப் புரிந்து கொள்ள முடிகிறது லிமிட் கம்பேரிசன் டெஸ்ட் அல்லது கம்பேரிசன் டெஸ்ட் 2 என்பது மற்றொரு டெஸ்ட் இதில் f மற்றும் g இரண்டுமே a இல் இருந்து c வரை ∀c a என்ற இடைவளியில் இன்டக்ரபில் ஃபங்ஷன்கள் ஆக இருக்க வேண்டும் இதில் ∀xa f எதிர்மறையான மதிப்புகளை எடுக்காமலும் g நேர்மறையான மதிப்புகளை மட்டுமே எடுப்பதாகவும் இருக்க வேண்டும் அதன் பிறகு x ∞ ஐ அணுகச் செய்ய வேண்டும் fxgx என்னும் இரண்டு ஃபங்ஷன்களின் விகிதத்தின் வரம்பை வைத்து x ∞ ஐ அணுகும்போது f மற்றும் g என்ற இரண்டு ஃபங்ஷன்களின் வரம்பு எப்படி இருக்கும் என்பதைக் கணிக்கலாம் விகிதத்தின் வரம்பு k என்று இருந்து k≠0 ஆக இருந்தால் x ∞ ஐ அணுகும் போது இரண்டு ஃபங்ஷன்களின் வரம்புகளும் ஒரே மாதிரி இருக்கும் afxdx என்ற டைப் 1 இன்டக்ரலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் fxgx k என்று இருந்து k≠0 ஆக இருந்தால் x ∞ ஐ அணுகும் போது ஒன்று இரண்டு ஃபங்ஷன்களும் கன்வர்ஜ் ஆகும் இல்லையென்றால் இரண்டு ஃபங்ஷன்களுமே டைவர்ஜ் ஆகும் மேற்கூறியவற்றை நிறுவாமல் உள்ளுணர்வால் புரிந்து கொண்டோம் x ∞ ஐ அணுகும் போது இரண்டு ஃபங்ஷன்களுடைய வரம்புகள் ஒரே விதமான அமையும் f கன்வர்ஜ் ஆனால் g கன்வர்ஜ் ஆகும் g கன்வர்ஜ் ஆனால் f கன்வர்ஜ் ஆகும் இந்த டெஸ்ட் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள இன்டக்ரன்ட் fx ஆக இருந்தால் நாம் கட்டமைக்கும் gx என்ற ஃபங்ஷன் கன்வர்ஜ் ஆகக் கூடியதா அல்லது டைவர்ஜ் ஆகக் கூடியதா என்று தெரிந்து எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்போது கொடுக்கப்பட்டுள்ள இன்டக்ரலுக்கான முடிவு கிடைத்துவிடும் அதையடுத்து fxgx k என்பதில் k0 ஆக இருந்தால் x ∞ ஐ அணுகும் போது fx ஐ விட gx ∞ ஐ வேகமாக அடையும் என்பதைப் புரிந்து கொள்ள முடிகிறது அதனால் g ஆதிக்கம் செலுத்தும் நிலை உள்ளது அப்படி ஒரு நிலையில் தான் k0 ஆக இருக்கும் அதனால் k0 ஆக இருந்து g கன்வர்ஜ் ஆனால் அது ஆதிக்கம் செலுத்தக் கூடிய f கன்வர்ஜ் ஆகும் fxgx 0 ஆக இருந்தால் x→∞ ஐ அணுகும் போது g f ஐ விட வேகமாக வளர்ந்து ஐ அடையும் ஆகையால் g கன்வர்ஜ் ஆனால் f கன்வர்ஜ் ஆகும் மாறாக fxgx ∞ ஆக இருந்தால் x ∞ ஐ அணுகும் போது இரண்டு ஃபங்ஷன்களின் விகிதத்தின் வரம்பு ∞ ஆகும் அதனால் f ஆதிக்கம் செலுத்தும் நிலை உள்ளது அப்படி ஒரு நிலையில் g டைவர்ஜ் ஆனால் f டைவர்ஜ் ஆகும் f ஆதிக்கம் செலுத்தும் நிலை அதாவது f g ஐ விட வேகமாக வளர்வதால்தான் ஃபங்ஷன்களின் விகிதத்தின் வரம்பு ∞ ஆகிறது அதாவது k∞ ஆக இருந்து agxdx டைவர்ஜ் ஆனால் afxdx டைவர்ஜ் ஆகும் சில எளிய கம்பேரிசன் டெஸ்ட்களை பார்த்தோம் உதாரணமாக சில கணக்குகளைப் பார்க்கலாம் உதாரணத்திற்கு 1dxxx21 என்ற இண்டக்ரல் கன்வர்ஜ் ஆகுமா என்பதைப் பற்றி ஆராயலாம் கொடுத்திருக்கும் ஃபங்ஷனுடன் சம்பந்தமுடைய அதாவது ஒப்பிடக் கூடிய வேறொரு ஃபங்ஷனை எடுத்துக் கொள்ள வேண்டும் x ∞ ஐ அணுகும்போது கொடுத்திருக்கும் ஃபங்ஷன் சரியாக வரையறுக்கபடவில்லை அதன் விளைவாகத்தான் அது ஒரு இம்ப்ராப்பர் இண்டக்ரல் என்று கருதப்படுகிறது x ∞ ஐ அணுகும்போது கொடுத்திருக்கும் ஃபங்ஷன் எப்படி மாறுகிறது என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம் முதலில் x21 என்ற பதத்தில் ரூட் சிம்பலில் இருந்து பொதுவாக x ஐ வெளியே எடுத்தால் எப்படி மாறும் என்பதைப் பார்க்கலாம் 1xx211x211x2 என்று மாறும் x ∞ ஐ அணுகும்போது 11x2 என்ற பதம் 1 ஐ அணுகுவதால் அது கட்டுக்குள் இருக்கும் ஆகையால் x ∞ ஐ அணுகும்போது 1xx21 மற்றும் 1x2 இரண்டும் ஒரே மதிரியான தன்மையைக் கொள்ளும் அதனால் 1xx21 மற்றும் 1x2 என்ற இரு ஃபங்ஷன்களை ஒப்பீடு செய்வது எளிதாகிறது குறிப்பாக 1xx211x2 என்பது தெரிகிறது முதலில் fx1xx21 மற்றும் gx1x2 என்று எடுத்துக் கொள்வோம் fxgxx→∞xx21 1≠0 11x2dx என்ற இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆவதால் 1dxxx21 என்ற இன்டக்ரலும் கன்வர்ஜ் ஆகும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது x ∞ ஐ அணுகும்போது கொடுக்கப்பட்டுள்ள இன்டக்ரன்டின் தன்மையைக் கணிக்க வேண்டும் 1xp என்ற எளிய ஃபங்ஷனுடன் ஒப்பீடு செய்ய வேண்டும் பின்பு பின்னத்தின் வரம்பை நிர்ணயம் செய்ய வேண்டும் இந்த உதாரணத்தில் அது 0 ஆக இல்லாமல் வேறொரு எண்னாக உள்ளது 11x2dx என்ற இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் ஒரு இன்டக்ரல் அதனால் இந்த உதாரணத்தில் உள்ள இன்டக்ரலும் கன்வர்ஜ் ஆகும் இதை அடுத்து கன்வர்ஜன்ஸ் டெஸ்ட் செய்ய எடுத்துக் கொள்ளும் இன்டக்ரல் 1x2x51dx ஆகும் x ∞ ஐ அணுகும்போது இந்த இன்டக்ரன்டின் வரம்பும் சென்ற உதாரணம் போலவே இருக்கிறது x2x51 என்ற ஃபங்ஷனின் தன்மையை முதலில் தெரிந்து கொள்ளலாம் இன்டக்ரன்டின் பின்னத்தின் மேலே x2 இருக்கிறது பின்னத்தின் கீழே x52 இருப்பதால் சுருக்கி எழுதும்போது எப்படி மாறுகிறது என்று பார்க்கலாம் x2x51x2x5211x51x1211x5 ஆகையால் x2x511x என்றாகும் x ∞ ஐ அணுகும்போது 11x5 என்பது ஒன்று ஆகும் அதனால் x2x52 என்ற பதத்தின் தாக்கமே அதிகமாக இருக்கும் 1x52 21x121x x ∞ ஐ அணுகும்போது எடுத்துக் கொண்ட உதாரணத்தின் இன்டக்ரன்டனுடைய தன்மையும் 1x என்பதின் தன்மையும் ஒரே மாதிரி இருக்கும் இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு g ஐ தேர்வு செய்யலாம் ஆகையால் gx1x என்று எடுத்துக் கொள்வோம்

எனவே x ∞ ஐ அணுகும்போது இந்த இரண்டு ஃபங்ஷன்களுடைய விகிதத்தின் வரம்பு 0 ஆக இல்லாமல் இருக்கிறது அதனால் இரண்டு ஃபங்ஷன்களும் ஒரே தன்மையைக் கொண்டிருக்கும் என்பது தெரிகிறது gx 1x என்பது டெஸ்ட் இன்டக்ரலுடைய இன்டக்ரன்ட் xp இல் p 1 ஆக இருந்தால் அந்த டெஸ்ட் இன்டக்ரல் டைவர்ஜ் ஆகும் என்பதை அறிவோம் இதில் p இன் மதிப்பு 121 என்பதால் இந்த டெஸ்ட் இன்டக்ரல் டைவர்ஜ் ஆகும் எனவே டெஸ்ட் இன்டக்ரல் டைவர்ஜ் ஆகிறது இரண்டு இன்டக்ரல்களும் ஒரே தன்மையைக் கொண்டிருப்பதால் கம்பேரிசன் டெஸ்டின் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கும் இன்டக்ரலும் டைவர்ஜ் ஆகும் என்பது நிரூபணம் ஆகிறது அடுத்த உதாரணமாக எடுத்துக் கொள்வது 0dx ஆகும் இந்த இன்டக்ரலை இரண்டாகப் பிரித்து எழுதிக் கொள்ளலாம் 0dx 01dx 1dx இரண்டாகப் பிரிப்பதற்கு 01dx என்பது ஒரு ப்ராப்பர் இன்டக்ரல் என்பதே காரணம் ஆகையால் அதன் மதிப்பு ஒரு முடிவுள்ள எண்ணாக இருக்கும் எனவே 1dx என்ற இன்டக்ரலின் மதிப்பை ஆராய்வோம் 1dx என்ற இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆனால் மொத்த இன்டக்ரலும் கன்வர்ஜ் ஆகும் அதற்கான கம்பேரிஸன் டெஸ்ட் செய்வதற்கு ex2 ஐ விரிவு செய்து பார்க்க வேண்டும் ex2 என்பதன் விரிவாக்கம் 1x2x42 என்பது ஆகும் அந்த விரிவாக்கத்தின் மதிப்பு எப்போதுமே x2 என்ற பதத்தின் மதிப்பை விட அதிகமாகவே இருக்கும் அடுத்து x0 ஆக இருந்தாலும் x0 ஆக இருந்தாலும் அந்த விரிவாக்கத்தில் உள்ள எல்லா பதங்களுமே நேர்மறையாகவே இருக்கும் விரிவாக்கத்திலும் x2 இடம் பெற்று இருப்பதால் மொத்த மதிப்பு x2 விட பெரியதாக இருக்கும் x0 ஆக இருந்தாலும் 1x2 என்பது x2 ஐ விட பெரியதாக இருக்கும் ஆகவே x 0 x 0 மற்றும் x 0 என்று x எந்த விதமான மதிப்பை எடுத்துக் கொண்டாலும் ex2x2 என்ற இனீக்வாலிடி சரியானதாக இருக்கும் இந்த இனீக்வாலிடியை நேர்மாற்றாக எடுத்துக் கொண்டால் e x21x2 என்று மாறும் 1dx என்ற இன்டக்ரலில் x1 என்றிருப்பதால் 0 என்ற மதிப்பை x எடுத்துக் கொள்ளாது அதனால் இனீக்வாலிடி சரியாகவே இருக்கும் ஆகையால் e x21x2 என்ற இனீக்வாலிடி கிடைத்தது டெஸ்ட் இன்டக்ரல் 1 1x2dx கன்வர்ஜ் ஆகும் ஒரு இன்டக்ரல் 1x2 இன் மதிப்பு e x2 இன் மதிப்பை விட பெரியதாகவே இருக்கும் 1 1x2dx என்ற அந்த ஆதிக்கம் செய்யக் கூடிய இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் ஒரு இன்டக்ரல் ஆகையால் கம்பேரிஸன் டெஸ்ட் மூலம் 1 dx என்ற இன்டக்ரலும் கன்வர்ஜ் ஆகும் என்பது தெரிகிறது 1 dx கன்வர்ஜ் ஆகும் ஒரு இன்டக்ரல் 0 1dx கன்வர்ஜ் ஆகும் ஒரு ப்ராப்பர் இன்டக்ரல் அதனால் 0 dx கன்வர்ஜ் ஆகும் கொடுத்த இன்டக்ரலை இரண்டாகப் பிரித்ததால் 1 dx கன்வர்ஜ் ஆகும் என்று நிரூபிப்பது எளிதாயிற்று x 1 என்பதால் x 0 என்ற மதிப்பை எடுக்காது அதனால்தான் 1x2 உடன் ஒப்பிட முடிந்தது அதன்படி 1 dx என்ற இன்டக்ரலில் x 1 ஆக இருக்கும் அதனால் அந்த இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆயிற்று அதன் மூலம் மொத்த இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆகும் என்று நிரூபித்தோம் அடுத்தது 0x x2dx என்ற உதாரணத்தை எடுத்து அதுவும் கன்வர்ஜ் ஆகும் என்று நிரூபிக்கலாம் அதே மாதிரி x x2 என்ற இன்டக்ரன்ட் x0 என்ற புள்ளியில் வரையறுக்கப்படாமல் உள்ளது அதனால் இந்த இன்ட்கரலையும் இரண்டாகப் பிரிக்க வேண்டும் 0x x2dx01x x2dx1x x2dx முதல் இன்ட்கரல் ஒரு ப்ராப்பர் இன்டக்ரல் என்பதை சென்ற லெக்சரில் பார்த்தோம் sin2xx2 1 என்பதால் x 0 ஐ அணுகும் போதும் x x2 ஒரு வரம்பிற்குள் இருப்பதால் 01x x2dx என்பது ஒரு ப்ராப்பர் இன்டக்ரல் ஆகும் அடுத்து இரண்டாவது இன்டக்ரலின் கன்வர்ஜ் ஆகுமா என்று பார்க்க வேண்டும் அதுவும் தெளிவாகவே தெரிகிறது இன்டக்ரன்ட் x x2 இன் மதிப்பு 1x2 இன் மதிப்பை விட சிறியதாகவே இருக்கும் 11x2dx என்பது ஒரு கன்வர்ஜ் ஆகும் இன்டக்ரல் 1x2 இன் மதிப்பு x x2 இன் மதிப்பை விட பெரியதாக இருப்பதால் 11x2dx என்பது ஆதிக்கம் செலுத்தும் இண்டக்ரல் ஆகும் 11x2dx கன்வர்ஜ் ஆகும் டெஸ்ட் இண்டக்ரல் கன்வர்ஜ் ஆவதால் கம்பேரிஸன் டெஸ்ட் மூலம் 0x x2dx கன்வர்ஜ் ஆகும் என்ற முடிவிற்கு வரலாம் இன்னொரு உதாரணம் இப்போது 1xx 1x413dx என்ற இன்டக்ரல் டைவர்ஜ் ஆகும் என்று நிரூபிக்கலாம் கொடுக்கப்பட்டிருக்கும் இன்டக்ரன்டை fx என்று எடுத்துக் கொள்ளலாம் f xx 1x413 பின்னத்தில் மேல் உள்ள x ஐ கீழே x 1 என்று எழுதிக் கொள்ள வேண்டும் x4 ஐ ரூட் சிம்பலில் இருந்து வெளியே எடுக்க வேண்டும் அப்போது x43 என்று மாறும் ஆகையால் x 143x13 என்ற பதம் பின்னத்தின் கீழ்ப் பகுதியில் இருக்கும் x ஐ அணுகும் போது x 2 ஐ அணுகும் அதனால் x ஐ அணுகும்போது fx இன் தன்மை 1x13x 13 இன் தன்மையை ஒத்ததாக இருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் இன்டக்ரன்டின் தன்மை 1x13x 13 இன் தன்மையை ஒத்ததாக இருப்பதால் gx என்ற ஃபங்ஷன் கிடைத்தது gx1x13 x ஐ அணுகும்போது fxgx என்ற விகிதத்தின் வரம்பை கணக்கிட வேண்டும் f xx 1x413 gx இல் உள்ள x13 ஐ பின்னத்தின் மேல் பகுதிக்கு எடுத்துச் செல்லலாம் ஆகையால் x43x x431x 413 இன் மதிப்பு என்னவென்று பார்க்கலாம் x ஐ அணுகும்போது x 2 என்று ஆகும் 1x 413 இன் மதிப்பு ஒன்று ஆகும் ஆகையால் மொத்த வரம்பு 2 ஆகும் மேலே கிடைத்த வரம்பு 0 அல்லாமல் வேறொரு எண்ணாக இருக்கிறது அதனால் இரண்டு இன்டக்ரலுமே அதாவது f இன் இன்டக்ரல் மற்றும் g இன் இன்டக்ரலும் ஒத்த தன்மையைக் கொண்டிருக்கும் 11x13dx என்ற இன்டக்ரலில் p இன் மதிப்பு ஒன்றை விடக் குறைவாக இருப்பதால் இந்த இன்டக்ரல் டைவர்ஜ் ஆகும் அதனால் கொடுக்கப்பட்டிருக்கும் கணக்கில் உள்ள இன்டக்ரலும் டைவர்ஜ் ஆகும் அதன்படி 11x13dx என்ற இன்டக்ரல் டைவர்ஜ் ஆவதால் இரண்டு இன்டக்ரலுமே டைவர்ஜ் ஆக வேண்டும் x ஐ அணுகும்போது இரண்டுமே ஒரே தன்மையை கொண்டிருக்கும் இப்போது நிறைவுப் பகுதியை அடைந்து விட்டோம் இரண்டு விதமான கம்பேரிஸன் டெஸ்ட்களை கற்றுக் கொண்டோம் டெஸ்ட் எண் 1 f க்கும் g க்கும் இடையே 0≤fx≤gx என்ற ஓர் ஒப்பீடு இருந்தால் g பெரிய மதிப்புகளைக் கொண்ட ஒரு ஃபங்ஷனாக இருக்கும் ஆகையால் g இன் இன்டக்ரல் கன்வர்ஜ் ஆனால் f இன் இன்டக்ரலும் கன்வர்ஜ் ஆகும் சிறிய மதிப்புகளைக் கொண்ட f இன் இன்டக்ரல் டைவர்ஜ் ஆனால் g இன் இன்டக்ரலும் டைவர்ஜ் ஆகும் அதைப் போல் டெஸ்ட் எண் 2 இங்கேயும் f க்கும் g க்கும் இடையே அதே போன்ற ஓர் ஒப்பீடு இருக்க வேண்டும் fg k என்றிருந்தால் இதில் k இன் மதிப்பு என்ன என்று பார்க்க வேண்டும் k≠0 என்றிருந்தால் fx மற்றும் g ஆகிய இரண்டுமே ஒரே மதிரியான தன்மைகளைக் கொண்டிருக்கும் k0 ஆக இருந்தால் gx fx ஐ விட மிகவும் வேகமாக வளர்கிறது என்று புரிந்து கொள்ளலாம் ஆகையால் gx கன்வர்ஜ் ஆனால் fx கன்வர்ஜ் ஆகும் மேலும் fg k என்பதில் k∞ ஆக இருந்தால் gx fx ஐ விட மிகவும் குறைவாக வளர்கிறது என்று புரிந்து கொள்ளலாம் அதனால் சிறிய மதிப்புகளைக் கொண்டிருக்கும் gx டைவர்ஜ் ஆனால் fx டைவர்ஜ் ஆகும் இதுவே கம்பேரிஸன் டெஸ்ட் 1 மற்றும் கம்பேரிஸன் டெஸ்ட் 2 என்ற இரண்டு வகை டெஸ்டுகளுக்கான லெக்சரின் நிறைவுப் பகுதி மேலே இந்த லெக்சரை தயார் செய்வதற்காகப் பயன்படுத்திய புத்தகங்கள் கொடுக்கபட்டிருக்கின்றன